சென்ற வகுப்பில் இன்ஜினியரிங் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பாடத்தின் மேலோட்டமான கருத்துக்களை சுருக்கமாக பார்த்தோம் அதன்பின் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல்ஸ் பாடத்தின் கருத்துருக்கள் பற்றி மீள்பார்வை செய்தோம் அங்கேநாம் இதுவரை எந்த கருத்துருக்கள் பற்றி கற்றிருந்தாலும் அவை மிகவும் பயனுள்ளவை ஆனால் அந்த தகவல்கள் அளவானவை என்பதை வலியுறுத்தினோம் மற்றும் ஒரு உலோகத்தின் பண்புகளை தெரிந்துகொள்ள வேண்டுமென்றால் இழுவிசை பரிசோதனையே மிக எளிமையான ஒன்றாகும் இழுவிசை பரிசோதனையை உற்று நோக்கும் பொழுது முதலில் எலாஸ்டிக் பகுதி உள்ளது அதன்பின் பெரிய பிளாஸ்டிக் பகுதி உள்ளது அதன்பிறகு அந்த உலோகம் முறிவடையும் என்று தெரிகிறது ஒருவேளை அமைப்பானது ஒரு என்ஜின் போல நகர்ந்து கொண்டிருந்தால் அந்த உலோகத்தின் பண்புகளை எளிய இழுவிசை பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்க முடியாது அதற்கு மேலும் சில சோதனைகள் செய்ய வேண்டும் எனவே இது ஒரு புதிய சோதனை முறையை வடிவமைக்க தூண்டியது இது பெட்டிக் சோதனை என்று அழைக்கப்படுகிறது அதில் ஒரு பரிசோதனை மாதிரியில் தொடர்ந்து விசை அளிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சைக்கிள்களுக்கு பிறகு அந்த பரிசோதனை மாதிரி முறிவு அடைகிறது இதற்கிடையில் எந்த ஒரு தகவலையும் நாம் பதிவு செய்ய முடியாது இது பரிசோதனையில் இருந்து மேம்படுத்தப்பட்டது சிமுலேஷன் முறையில் மாதிரியின் மீது தொடர்ந்து விசை அளித்து அது முறிவடையும் வரை பரிசோதனை செய்ய முடியும் இதன் மூலம் அதிக அளவிலான தரவுகளை பெற முடியும் அதை முறையாக பயன்படுத்தி மேலும் சில விபரங்களை பெறலாம் லாக் லாக் வரைபடத்தில் அளிக்கப்படும் ஸ்டிரஸ் மற்றும் சைக்கிள்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை குறிக்கலாம் x மற்றும் y அச்சுகளில் என்ன வரைய வேண்டும் என்பது எளிதான காரியம் அல்ல இங்கே தரவுகள் சிதறி உள்ளதை நீங்கள் பார்க்கலாம் இது பரிசோதனை சரியான முறையில் நடந்தது என்பதை குறிக்கிறது இந்த பரிசோதனை முடிவுகளின் தரவுகள் சிதறி இருக்கும்இதற்கு நீங்கள் சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களிடம் முடிவுகளின் தரவுகள் இருக்கின்றதோ அதிலிருந்து சில தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஸ்ட்ரெயின் ஆகியவற்றின் கருத்துக்கள் லோடு எலாங்கேஷன் கர்விலிருந்து பெறப்பட்டது லோடு எலாங்கேஷன் கர்வுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் மற்றும் ஸ்ட்ரெயின் ஆகியவற்றுக்கிடையே வரைபடம் வரைந்தால் கொடுக்கப்பட்டுள்ள உலோகத்திற்கு ஒரே ஒரு வரைபடம் மட்டுமே கிடைக்கும் பொறியியல் வளர்ச்சியில் தரவுகளை சேகரிப்பது என்பது ஒரு அம்சம் தரவுகளை அறிவிப்பது மற்றும் தரவுகளிலிருந்து அதனுடைய அர்த்தத்தை பெறுவது ஆகியவை ஒரு சவாலான காரியமாகும் பெடிக் பரிசோதனையில் லாக் லாக் வரைபடத்தில் சைக்கிள்களின் எண்ணிக்கை மற்றும் y அச்சில் அல்டெர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ்சின் வீச்சு அல்டிமேட் டென்ஸைல் ஸ்ட்ரென்த் ஆல் வகுக்கப்படுகிறது தரவுகளின் அடிப்படையில் மேற்கண்ட வரைபடத்தில் ஒரு கோடு போன்ற அமைப்பு கிடைக்கும் இதன் மூலம் அளிக்கப்படும் அல்டெர்னேட்டிங் ஸ்டிரஸ் S க்கு ஏற்ப அந்த உலோகத்தின் எதிர்பார்க்கப்படும் லைஃப் N என்ன என்ற தகவல் கிடைக்கும் வடிவமைப்பின் பார்வையில் இதை எண்டுரன்ஸ் லிமிட் என்ற அளவுரு மூலம் குறிக்கலாம் ஒரு அமைப்பின் மீது விசை செயல்படும் போது எண்டுரன்ஸ் லிமிட் வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் முடிவற்ற லைஃப் பெறுகிறது வடிவமைப்பின் பார்வையில் இது ஒரு எளிதான அளவுரு ஆகும் எந்த உலோகத்திற்கும் எண்டுரன்ஸ் லிமிட் என்று ஒன்று இல்லை ஏனென்றால் அனைத்து உலோகங்களும் ஒரு குறிப்பிட்ட சைக்கிள்களுக்கு பிறகு முறிவு அடைகிறது என்று சமீபத்திய ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இங்கு மற்றொரு அம்சத்தை நாம் பாராட்ட வேண்டும்எண்டுரன்ஸ் லிமிட் என்னவென்று கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் பெட்டிக் பரிசோதனை செய்ய வேண்டும் இழுவிசை பரிசோதனை மூலம் கிடைத்த முடிவுகளையும் பெட்டிக் பரிசோதனை முடிவுகளையும் தொடர்புபடுத்திப் பார்க்கலாம் அதாவது ஒரு ஸ்டீல் தண்டின் எண்டுரன்ஸ் லிமிட் என்பது அல்டிமேட் டென்ஸைல் ஸ்ட்ரெங்த்தின் 0 5 மடங்கு ஆகும் எல்லையற்ற லைஃப் உடன் ஒரு அமைப்பை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை S N கர்வ் வளர்ச்சியின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இது ஒரு சிறந்த முன்னேற்றமாகும் இழுவிசை பரிசோதனை மூலம் ஒரு அமைப்பில் உண்மையில் என்ன நிகழ்கிறது என்பதை சிமுலேஷன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக இல்லாவிட்டாலும் அமைப்பின் உண்மை நிலையை ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் பெட்டிக் பரிசோதனை செய்யும் பொழுது சினுசாய்டல் லோடிங் செயல்படுத்தப்படுகிறது உண்மையான செயல்பாட்டில் விசையின் வீச்சு மாறுவது போன்று கிடைக்கும் அதை பூரியர் சீரிஸ் பயன்படுத்தி தொடர்ச்சியான சினுசாய்டல் லோடிங்காக மாற்ற முடியும் பெடிக் என்பது ஒரு பரந்த தலைப்பு ஆகும் சைக்கிள் களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன எதை பின்பற்றுவது என்பதைப் போகப் போக பார்க்கலாம் மாறும் லோடிங் அம்சத்தை பயன்படுத்தி வடிவமைப்பு வழிமுறைகளை மேம்படுத்த வேண்டும் நிச்சயமாக இந்த அணுகுமுறை ஓரளவிற்கு விரிசல் வளர்ச்சியின் காரணமாக ஏற்படும் தோல்வியை அங்கீகரித்துள்ளது பரிசோதனை எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் சைக்கிள்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு மட்டுமே இந்த பரிசோதனை நிகழ்த்தப்பட்டது விரிசலின் வளர்ச்சியை கண்காணிப்பதற்கும் மீதமிருக்கும் லைப் என்ன என்பதை கண்டு பிடிப்பதற்கும் இங்கே எந்த முன்னேற்பாடும் இல்லை பிராக்சர் மெக்கானிக்ஸ் பார்வையில் இதை நாம் உற்று நோக்கலாம் விரிசல் என்பது வளரக்கூடியது அதன் வளர்ச்சியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அதனுடைய வளர்ச்சி பற்றிய தரவுகளை கண்டறிய வேண்டும் இழுவிசை பரிசோதனையை விட பெட்டிக் பரிசோதனை சற்று முன்னேற்றம் வாய்ந்தது நிச்சயமாக டேமேஜ் டாலரண்ட் அணுகு முறை பயனுள்ளதாக இருக்கும் விரிவான சோதனைகள் செய்வதன் மூலம் விரிசல் வளர்ச்சியினை கண்காணிக்க முடியும் இது மிக முக்கியமானது இது இல்லாமல் டேமேஜ் டாலரண்ட் அணுகு முறையை பயன்படுத்த முடியாது பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி பயிற்சி செய்வதற்கு புதிய பரிசோதனை முறைகள் உள்ளன ரிவ்யூ ஆண் கன்வென்ஷனல் டிசைன் மெதொடாலஜிஸ் அதைப் பற்றிப் பார்ப்பதற்கு முன்னால் பழைய வடிவமைப்பு வழிமுறைகளில் என்ன செய்தோம் என்று பார்க்கலாம் இந்த வழிமுறையில் உலோகமானது மீள் தொடர்ச்சி உடையதாகவும் அதில் எந்த ஒரு உள்ளார்ந்த குறைபாடுகள் இல்லை என்றும் கருதி இருந்தோம் இதை இவ்வாறாகவே தொடர வேண்டும் ஏனென்றால் மெக்கானிக்ஸில் விறைப்பானபொருள் பற்றி தொடங்கி வடிவமாற்றத்தக்க பொருள்கள் வரை நாம் படித்திருப்போம் வடிவமாற்றத்தக்க பொருள்கள் பொருத்த வரை அதை நாம் நான் லீனியர் ஆக கருதி இருப்போம் ஒருவேளை அந்த சிதைவு சிறியதாக இருந்தால் அதை லீனியர் ஆக கருதி இருப்போம் இது நம் வேலையை எளிதாக்குகிறது இதைப் போலவே ஒரு உலோகத்தின் தன்மைகளை வடிவமைக்கும் பொழுது அது சாதகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை நாம் மீள் தொடர்ச்சி என்று கருதுகிறோம் இதில் என்ன வடிவமைப்பு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டன வலிமையின் அடிப்படையில் வடிவமைப்பது என்ற ஒன்று நாம் பார்த்தோம் மற்றொன்று ஸ்டிப்னஸ் அடிப்படையில் வடிவமைப்பது ஆகும் வலிமையின் அடிப்படையில் எவ்வாறு வடிவமைப்பது அதன் குறுக்குவெட்டுத் தோற்றத்தை கண்டுபிடித்து அந்த வடிவமைப்பின் எந்த ஒரு புள்ளியிலும் ஸ்ட்ரெஸ்ஸானது யீல்டு மதிப்பை தொடாத நிலைமையில் இருக்குமாறு உலோகத்தை தேர்வு செய்ய வேண்டும் பழைய வடிவமைப்பு வழிமுறைகளில் யீல்டு தோல்விமுறிவு என்று கருதப்பட்டது மேலும் பெரும்பாலான மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஸ்பேஸ் உலோகங்கள் எலாஸ்டிக் லிமிட்டுக்கு கீழ் நன்றாக செயல் புரியும் என்று நான் கூறியிருந்தேன் இது ஒரு நல்ல தொடக்கப் புள்ளி ஆகும் ஸ்டிரெஸ்ஸை கட்டுப்படுத்தும் பொழுது அதாவது யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கீழே அது சிறப்பாக செயல்படும் பழைய வடிவமைப்பு வழிமுறைகளின் மற்றொரு அம்சம் என்னவென்றால் தொடங்கும் போதே அந்த வடிவமைப்பை யீல்டு ஸ்ட்ரெஸ் நிலையில் செயல்படுத்தப் படுவதில்லை இதற்கு ஃபேக்டர் ஆஃ சேப்டி என்ற ஒன்றை பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் சர்வீஸ் லோடு கணக்கிடும் பொழுது சில தவறுகள் ஏற்படும் ஓவர்லோடு இருக்கலாம் மற்றும் உலோகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கலாம் 2 முதல் 10 வரை பல்வேறு வடிவமைப்பு முறைகள் உள்ளன இது சரியாக கணக்கிட படாத சர்வீஸ் லோடுகள் உலோகங்களின் பண்புகள் உற்பத்தி செயல்முறைகள் ஆகியவற்றின் காரணமாக எப்பொழுதுமே அனுமதிக்கப்படும் அதிகபட்ச ஸ்டிரஸின் அளவை கணக்கிட பயன்படுகிறது கேபிள் ரோப்கார் பற்றி பார்த்தோமேயானால் அதில் சர்வீஸ் லோடுகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் மற்றும் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமாகும் ஏனென்றால் இது காற்றில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே அதன் ஃபேக்டர் ஆஃப் சேப்டி 10ன் மடங்காக இருக்கும் அம்பாசிடர் கார் பற்றி பார்த்தோமேயானால் அதில் ஃபேக்டர் ஆஃப் சேப்டி 4 என்ற அளவில் இருந்தது ஆனால் மாருதியை பொருத்தவரை அது மெல்லிய தகடுகளால் ஆனது மேலும் எரிபொருள் நுகர்வு குறைப்பு என்பது முக்கியமான குறிக்கோள் ஆகும் எனவே அதனுடைய எடையை அவர்கள் குறைக்க நினைத்தார்கள் அதனால் ஃபேக்டர் ஆஃப் சேப்டி மதிப்பும் குறைந்தது ஃபேக்டர் ஆஃப் சேப்டி மதிப்பு குறைந்தால் பகுப்பாய்வு மேலும் மேலும் துல்லியமாக இருக்க வேண்டும் எனவே பகுப்பாய்வுக்கான செலவுக்கும் அதிலிருந்து நீங்கள் பெறும் ஆதாயத்திற்கும் இடையில் நீங்கள் ஒரு பரிமாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் ஏரோஸ்பேஸ் பயன்பாடுகளில் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அதில் பெறும் ஆதாயம் அதிகமாக இருக்கும் எனவே பழைய வடிவமைப்பு முறைகளில் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அதன் குறுக்குவெட்டு அமைப்பு இருக்க வேண்டும் எனவே விரிவான பகுப்பாய்வுக்கும் எளிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைக்கும் இடையில் ஒரு பரிமாற்றம் உள்ளது வலிமையின் அடிப்படையில் செயல்படும் வடிவமைப்பு வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் அதன் குறுக்குவெட்டு அமைப்பை கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் அதை கண்டுபிடித்து விட்டால் சில கட்டுப்பாடுகள் காரணமாக அதை மாற்ற முடியாது அதிக ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும் வகையில் வேறு ஒரு சிறந்த உலோகத்தை தேர்வு செய்யலாம் இதைப் போலவே ஸ்டிப்னஸ் அடிப்படையில் மற்றொரு வடிவமைப்பு வழிமுறையும் உள்ளது மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஸ்பேஸ் பயன்பாடுகளில் ஒரு பொருளின் செயல்திறன் ஆனது டிப்லக்க்ஷன் அல்லது டெபோர்மஷன் ஆகியவற்றைப் பொருத்தது டிப்லக்க்ஷன் அளவை கட்டுப்படுத்தி இந்த வடிவமைப்பு வழிமுறையானது எந்த மாதிரியான வடிவம் அல்லது குறுக்கு தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கலாம் ஒரு ஷாப்ட்டை வடிவமைக்கும் பொழுது பெரும்பாலும் மைல்டு ஸ்டீல் உலோகத்தை தேர்வு செய்கின்றனர் இதில் அதனுடைய டிப்லக்க்ஷன் மிக முக்கியமான காரணியாகும் வலிமையின் அடிப்படையில் வடிவமைக்கும் பொழுது டிப்லக்க்ஷன் குறைவாகவும் ஸ்டிப்னஸ் அடிப்படையில் வடிவமைக்கும் பொழுது டிப்லக்க்ஷன் மிக அதிக அளவிலும் இருக்கும் எனவே டிப்லக்க்ஷன் ஆனது குறுக்குவெட்டு தோற்றத்தில் அளவை நிர்ணயிக்கிறது எனவே அதிக அளவுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை தேர்ந்தெடுக்கலாம் எனவே ஷாப்ட்டில் டிப்லக்க்ஷன் என்பது மிக முக்கியமான காரணியாகும் இதில் வலு குறைந்த உலோகமும் பயன்படுத்தப்படும் மற்றொரு வகையில் ஸ்பிரிங்கை எடுத்துக் கொள்வோம் இது அதிக வலுவுள்ள உலோகத்தால் செய்யப்பட்டது இதில் கம்பிரஷன் ஸ்பிரிங் மற்றும் டென்ஷன் ஸ்பிரிங் என்று இரண்டு வகை உள்ளது ஆனால் உண்மையான செயல்முறையின் போது அதன் மீது டார்ஷனல் லோடு செயல்படுகிறது எனவே அதை ஷியருக்கு வடிவமைக்க வேண்டும் வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு வெவ்வேறு உலோகங்கள் பயன்படுத்தப்படும் என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஷாப்ட் எப்போதுமே மைல்டு ஸ்டீல் உலோகத்தால் செய்யப்பட்டது அதேபோல் ஸ்பிரிங் அதிக வலுவுள்ள ஸ்டீல் உலோகத்தால் செய்யப்பட்டது ஒருவேளை அது நகரும் அமைப்பாக இருந்தால் டிப்லக்க்ஷன் அல்லது டெபோர்மஷன் பற்றி அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இங்கே நெருக்கமான டாலரன்ஸ் அளவு மற்றும் ஸ்டிப்னஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் இந்த அனைத்து வழிமுறைகளும் உலோகமானது மீள் தொடர்ச்சி உடையதாகவும் எந்த ஒரு உள்ளார்ந்த குறைபாடு இல்லாமலும் இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறது இது முற்றிலும் நம்முடைய கணிப்புக்கு முரண்பாடானது வேறு எந்த காரணமும் இல்லை சிறந்த கணிதவியல் வடிவமைப்புகள் மற்றும் எளிமையான வழிமுறைகள் இருந்தால் ஒரு உலோகத்தில் உள்ளார்ந்த குறைபாடுகள் இருக்கும் பொழுது என்ன நிகழும் என்பதை நாம் கணிக்க முடியும் ஆரம்ப நிலையில் வடிவமைப்பின் வழிமுறையானது உலோகம் மீள் தொடர்ச்சி உடையது என்று கருதப்பட்டது இது நன்றாகவே வேலை செய்தது இதை பயன்படுத்தி சில பொறியியல் நுட்பங்களை செய்யலாம் ஆனால் இப்போதைய நிலைமை என்ன இன்றைய காலகட்டத்தில் ஒரு அமைப்பானது அதிக வெப்பநிலை கரடுமுரடான சூழ்நிலை பல்வேறு விதமான லோடிங் வகைகள் போன்ற சூழலில் செயல்படுகிறது இப்போது விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு சென்று மீண்டும் பூமிக்கு திரும்புகின்றனர் எனவே அவை பூமிக்குத் தடையாகச் செல்ல வேண்டும் அதனால் மிக அதிக வெப்பநிலை உருவாகிறது அதன் வெப்பநிலை 1600 டிகிரி சென்டிகிரேட் ஆக இருக்கும் இதற்கு முன்னால் அப்படி ஒரு வெப்பநிலையில் செயல்படுவதை நாம் கண்டிருக்க மாட்டோம் ஆனால் இப்பொழுது கிரையோஜனிக் என்ஜின்கள் உள்ளன எனவே இவை வழக்கமான வடிவமைப்பு அணுகுமுறைகளில் இருந்து தள்ளி உள்ளது இது மட்டும் இல்லாமல் நாம் ஆப்டிமைசேஷன் செய்ய வேண்டும் ஆப்டிமைசேஷன் செய்வதன் மூலம் அந்த அமைப்பின் எடையை குறைக்க முடியும் அதன் மூலம் செயல்படும் ஸ்ட்ரெஸ் அளவை அதிகரிக்கலாம் அதாவது ஒரு அமைப்பில் இருந்து எவ்வளவு உலோகத்தை எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கவேண்டும் இங்கே நாம் ஒரு வகையான பரிமாற்றத்தை செய்ய வேண்டும் அந்த அமைப்பை நமக்கு உகந்ததாக உருவாக்க வேண்டும் அதாவது நாம் மேலும் பகுப்பாய்வுகளை செய்ய வேண்டும் அதிக அளவில் பகுப்பாய்வுகள் செய்யும் போது உண்மை நிலைக்கு அருகில் செல்ல முடியும் உலோகத்திலுள்ள உள்ளார்ந்த குறைபாடுகளை நாம் கணக்கில் கொள்ளவில்லை என்றால் அது நிச்சயமாக பேரழிவை உண்டாக்கும் உண்மையில் இதுபோன்று நிகழ்ந்தது இறுதியில் நாம் வெற்றிகரமான பொறியியல் அமைப்பை நீண்ட காலத்திற்கு நிலைத்து செயல்படுமாறு உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் வெவ்வேறு விதமான பெயில்யூர் மோடுகள் மற்றும் சிதையும் வழிமுறைகள் ஆகியவற்றை பற்றி நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும் இதை வழக்கமான வடிவமைப்பு வழிமுறைகள் மூலம் புரிந்து கொள்ள முடியாது நவீன வடிவமைப்பு வழிமுறைகள் மூலம் சிதைவை புரிந்துகொள்ளமுடியும் டேமேஜ் டாலரண்ட் அணுகுமுறையில் இந்த வித்தியாசம் ஏற்படுகிறது எனவே சிதையும் வழிமுறைகள் பற்றி நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும் மற்றும் அவை யாவை சர்வீஸ் லோடுகள் காரணமாக விரிசலின் வளர்ச்சி அரித்தல் காரணமாக ஏற்படும் சிக்கல்கள் உலோகம் பிரிட்டில் ஆவதால் ஏற்படும் சிக்கல்கள் போன்றவை இதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஹைட்ரஜன் சிதைவு ஆகும் பியூல் செல்களில் ஹைட்ரஜன் உள்ளே நுழைவதன் காரணமாக அந்த அமைப்பு பிரிட்டில் ஆக மாறுகிறது மற்றும் அணுமின் நிலையங்களில் கதிர்வீச்சு காரணமாக சேதாரம் ஏற்படுகிறது இவையாவும் பெரிய சிக்கல்கள் ஆகும் இந்த வழிமுறைகளில் ஒரு அமைப்பு சிதைவு அடைகிறது சிதையும் வழிமுறைகள் பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வழிமுறைகளுக்கு எதிராக போதுமான எல்லையை நிர்ணயிக்க முடியாது இதைப் பற்றி தெரிந்திருந்தால் வடிவமைக்கும்போது அதை கணக்கில் கொண்டு இருக்கலாம் இதன் மூலம் நவீன வடிவமைப்பு வழிமுறைகள் மூலம் ஒரு அமைப்பு சிதையும் சிக்கல்களை நாம் அணுகலாம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றிப் பார்ப்பதற்கு முன்னால் மிகவும் பேரழிவை ஏற்படுத்திய தோல்விகள் விபத்துக்கள்முறிவுகள் பற்றி பார்க்கலாம் லிஸ்ட் ஆப் ஸ்பெக்டாகுலர் பெயில்யூர்ஸ் இது ஏன் பேரழிவு என்று அழைக்கப்படுகிறது பொறியியல் சமூகத்தை உட்கார்ந்து ஏற்கனவே உள்ள வடிவமைப்பு நடைமுறைகளை மதிப்பீடு செய்ய தூண்டப்பட்ட முக்கிய தோல்விகளை நாம் இப்போது பார்க்கப்போகிறோம் இவை மிக மிக முக்கியமான தோல்வி விபத்துமுறிவு ஆகும் பாஸ்டன் மொலாசஸ் தொட்டி விபத்து என்பது பிரபலமான ஒன்றாகும் இது 1919ல் நிகழ்ந்தது உண்மையில் கடந்த 70 வருடங்களில் நிகழ்ந்த 4 முக்கிய விபத்துக்கள் பற்றி நான் கூற போகிறேன் பாஸ்டன் மொலாசஸ் தொட்டி விபத்தின் முக்கியத்துவம் என்ன நீங்கள் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது கரும்பு தொழிற்சாலையைக் கடந்தால் நீங்கள் வெல்லப்பாகு வாசனையை உணர்வீர்கள் இந்த வாசனை இனிமையானது அல்ல சில விபத்துக்கள் பேரழிவை ஏற்படுத்தியது ஏனென்றால் அந்த அவப்பெயரை மக்கள் நீண்ட காலத்திற்கு நினைவில் வைத்து இருந்தனர் பாஸ்டன் மொலாசஸ் தொட்டி விபத்தின் காரணமாக அந்த துர்நாற்றம் பாஸ்டன் நகரின் பல்வேறு பகுதிகளில் விபத்து ஏற்பட்ட பிறகு பல ஆண்டுகள் வரை நீடித்தது மக்கள் அதை மறக்க நினைத்தாலும் அந்த வாசனை அவர்களை மீண்டும் நினைவு கூற செய்தது எனவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் இது ஏன் நிகழ்ந்தது எவ்வாறு நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது என்று பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதுதான் பொறியியல் சமூகத்தை புதிய வடிவமைப்பு அணுகுமுறைகளை சிந்திக்கவும் உருவாக்கவும் செய்தது மற்றொரு பிரபலமான விபத்து லிபர்ட்டி கப்பல் விபத்து ஆகும் இது 1942 1946க்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்தது உலகப் போர் 2 நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேகமான முறையில் வெல்டிங் வடிவமைப்பு மூலம் அதிக அளவில் கப்பல் தயாரிக்க வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்பட்டது அதற்கு முன்னால் கப்பல்கள் ரிவிட்டெட் மூலம் வடிவமைக்கப்பட்டது ஆனால் இந்த முறையில் கப்பலை தயாரிப்பதற்கு சிறிது கூடுதல் நேரம் எடுத்துக் கொண்டது எனவே அவர்கள் வெல்டிங் வடிவமைப்பு மூலம் வேகமாக கப்பல்களை தயாரித்தனர் அதற்கு பெரும் தொகையை செலவிட்டனர் என்ன நடந்தது என்றால் அந்தக் கப்பல்கள் விபத்தை சந்தித்தன பிராக்சர் ஏற்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு எதுவுமே இல்லை இந்த ஒவ்வொரு விபத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது அதனுடைய சுருக்கத்தை மட்டும் பார்க்கலாம் பிறகு சில விபத்துகளை விரிவாக பார்க்கலாம் அதற்கடுத்து காமெட் விபத்து பற்றி பார்க்க போகிறோம் இது 1954 ல் நிகழ்ந்தது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் காமெட் என்பது முதல் பயணிகள் ஜெட் விமானம் ஆகும் அதுவரை அனைத்தும் புரொப்பல்லர் விமானங்கள் மட்டுமே இருந்தன இது ஒரு ஜெட் லைனர் என்பதால் பல புதிய வடிவமைப்புகள் லிட்மஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதில் என்ன பிரச்சினை இது எவ்வாறு கண்டறியப்பட்டது மற்றும் தீர்க்கப்பட்டது என்பதை பார்ப்போம் சமீபத்தில் 1988ல் அலோஹா ஏர்லைன்ஸ் போயிங் பியூஸ்லேஜ் விபத்து ஏற்பட்டது இது உண்மையில் அரிப்பு காரணமாக கட்டமைப்புகள் விரைவான முறையில் எவ்வாறு தோல்வி அடைகிறது என்பதை உணர்த்தியது வடிவமைப்பின் போது அரிப்பு பற்றி அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை எனவே நாம் ஒன்றன்பின் ஒன்றாக விபத்துக்களை பார்க்கலாம் முதலில் பாஸ்டன் மொலாசஸ் விபத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம் டிஸ்கஷன் ஆண் பாஸ்டன் மொலாசஸ் பெயில்யூர் எந்த ஒரு எச்சரிக்கையும் ஏற்பட்ட இல்லாமல் விபத்து இதுவே அதனுடைய முக்கிய அம்சமாகும் இழுவிசை பரிசோதனையில் மைல்ட் ஸ்டீல் அல்லது டக்டைல் உலோகத்தை இழுக்கும்போது பரிசோதனை மாதிரியானது முறிவதற்கு முன் அதிக அளவில் பிளாஸ்டிக் டெபார்மஷன் அடைந்தது என்று நாம் பார்த்தோம் எனவே ஒரு அமைப்பானது டக்டைல் உலோகத்தால் செய்யப்பட்ட இருந்தால் அது முறிவதற்கு முன்னர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் என்று நாம் இயற்கையாகவே முடிவுக்கு வரலாம் ஆனால் மொலாசஸ் டிசாஸ்டர் விபத்தில் என்ன நிகழ்ந்தது எந்தவித எச்சரிக்கையும் இல்லாமல் ஜனவரி 1919ல் பாஸ்டன் மீது மொலாசஸ் பாய்ந்தது மற்றும் பயமுறுத்தும் இந்த வெள்ளம் நகரின் பரந்த பகுதியை பேரழிவிற்கு உட்படுத்தியது சுனாமி வரும் பொழுது கடல் நீர் நாட்டையே விழுங்கிவிட்டது என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இப்போது இதுபோன்ற பேரழிவுகளை நாம் கேட்கிறோம் மேலும் எரிமலைகளும் நகரங்களை முழுவதுமாக மூழ்கடித்தன இந்த பேரழிவுகள் நிகழ்ந்தது பற்றி சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் பாஸ்டன் மொலாசஸ் விபத்து மிகவும் அசாதாரணமானது நகரத்தின் மீது மொலாசஸ் வெள்ளம் புகுந்தது 2 3 மில்லியன் கேலன் பாஸ்டன் மொலாசஸ் தொட்டி இருந்ததுவிபத்தின் போது அதன் சேவை காலம் 3 ஆண்டுகள் மட்டுமே இந்த பரிதாபத்தை பாருங்கள் பொதுவாக ஒரு கட்டமைப்பை 50 முதல் 60 ஆண்டுகள் வரை உழைக்க வேண்டும் என்று வடிவமைப்பார்கள் ஆனால் 3 ஆண்டுகளிலேயே விபத்து ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த தொட்டி மிகவும் பெரியது 50 அடி உயரமும் 90 அடி விட்டமும் கொண்டது கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை வைத்து இது எந்த மாதிரி பேரழிவை ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும் இந்த படம் போஸ்டன் நூலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த விபத்து நடந்ததை மேற்கண்ட படத்தில் காணலாம் இந்தத் தொட்டி வெடித்து உடைந்து 14000 டன் மோலாஸஸ் அழிவை ஏற்படுத்தின மேலும் மோலாஸஸ் மணிக்கு 40 முதல் 56 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்தது அந்த இடத்தை சுத்தப்படுத்துவது எளிதான காரியமாக இல்லை இதற்கு ஆறு மாத காலம் ஆனது சுத்தப்படுத்திய பிறகு அதில் ஏதேனும் வாசனை இல்லாவிட்டால் மக்கள் பாஸ்டன் மோலாஸஸ் பேரழிவை மறந்திருப்பார்கள் இதில் பரிதாபம் என்னவென்றால் அந்த வாசனை பல தசாப்தங்களாக வந்து கொண்டிருந்தது உண்மையில் மொலாஸஸ் 30 ஆண்டுகள் வரை நடைபாதையில் பாய்ந்து கொண்டு இருந்தது அதை மறக்க நினைத்தாலும் கூட முடியாது இந்த வாசனை பல தசாப்தங்களாக இருந்தது இது போஸ்டனின் அசாதாரணமான ஒரு சூழ்நிலையாகும் மேலும் பேரழிவு எப்படி இருந்தது என்பதற்கான மற்றொரு படத்தை இது காட்டுகிறது இது மீண்டும் பாஸ்டன் பொது நூலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது ReferSlide Time 2513 என்ன நடந்தது என்பதைப் பார்க்கலாம் முதல் விஷயம் அந்த தொட்டி 15 மில்லி மீட்டர் தடிமன் கொண்ட ஸ்டீல் பிளேட் மூலம் செய்யப்பட்டது 15 மில்லி மீட்டர் தடிமன் என்பது பெரிய அளவாகும் எனவே அதிக தடிமன் கொண்ட பிளேட் மூலம் செய்யப்பட்டதால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அங்கே என்ன நடந்தது வெடிப்பதற்கு முன்பு தொட்டியின் உரிமையாளர் அதன் மீது பழுப்பு நிற சாயம் பூசினார் இது கூட பார்க்கப்படுகிறது விபத்தை பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது எந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க விரும்பினார்கள் மொலாசஸ்ஸின் நிறம் என்ன மொலாசஸ் பழுப்பு நிறத்தில் இருக்கும் அது தெரியாமல் தொட்டியின் உரிமையாளர் அதற்கு பழுப்பு வண்ணம் பூசினார் இதனால் தொட்டியில் எந்த ஒரு கசிவு இருந்தாலும் அதைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் மேலும் தொட்டியில் ஒரு கசிவு இருந்தது அந்த தொட்டி மிகப்பெரியது மாறுபட்ட நிறத்தில் இல்லாவிட்டால் அதைப் பார்க்க முடியாது நவீன வடிவமைப்பு வழிமுறைகளில் லீக் பிபோர் பிரேக் என்று ஒரு கருத்துரு உள்ளது அணு உலைகளில் இந்த கருத்துரு மிகவும் முக்கியமானது அதேபோல் ஹீட் எக்சேஞ்சேர் டியூப்களில் LBB நிபந்தனை முக்கியமானதாகும் அதனால்தான் பாஸ்டன் மொலாசஸ் விபத்தில்தொட்டி கசிந்து கொண்டிருக்கிறதா என்பதைப் பார்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த தொட்டியை மேலும் வலுவூட்டல் செய்யப்பட வேண்டும் அல்லது மொலாசஸஸை அகற்ற வேண்டும் இதனால் அழுத்தம் அதிகரிப்பதைக் குறைக்க முடியும் என்பது ஒரு அறிகுறியாகும் இது மிக மிக முக்கியமானது நாம் பயன்படுத்தும் இண்டேன் சமையல் எரிவாயு வாசனை அற்றது ஏதேனும் கசிவு ஏற்பட்டால் வாசனை மூலம் அதை கண்டுபிடித்து சரியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அதில் வேறொரு வாசனை சேர்க்கப்படுகிறது இதுபோன்ற எச்சரிக்கைகள் இருந்தால் நாம் ஜன்னலை திறப்போம் அல்லது விளக்கின் ஸ்விட்சை போட மாட்டோம் எனவே அணு உலைகளில் LBB நிபந்தனை மிக மிக முக்கியமானது வெப்ப நிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றமே இந்த விபத்திற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்தார்கள் அதாவது விபத்து நடப்பதற்கு முந்நாள் வெப்பநிலை மைனஸ் 17 டிகிரி சென்டிகிரேட் விபத்து நடந்த அன்று வெப்பநிலை 4 5 டிகிரி சென்டிகிரேட் ஆக இருந்தது அங்கே தெர்மல் ஷாக் ஏற்பட்டுள்ளது இறுதியாக அவர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்கள் வழக்கமான வடிவமைப்பு முறைகளில் எது புரியவில்லையோ அதை ஃபேக்டர் ஆப் சேஃப்டி என்று எடுத்துக் கொண்டார்கள் 1920ல் நிகழ்ந்தது அந்தத் தொட்டியின் வடிவமைப்பானது மொலாசஸ் விரிவடைவதினால் உண்டாகும் அழுத்தத்தை தாங்கக் கூடியதாக இல்லை மற்றும் ஃபேக்டர் ஆப் சேஃப்டி குறைந்த மதிப்பை கொண்டிருந்தது என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள் இது ஒரு தோராயமான முடிவு ஆகும்ஏனென்றால் அவர்கள் ஃபேக்டர் ஆப் சேஃப்டியை பயன்படுத்தினர் அதனால்தான் அந்த விபத்து ஏற்பட்டது என்று முடிவுக்கு வந்தார்கள் ஃபேக்டர் ஆப் சேஃப்டியை அதிகரிப்பதன் மூலம் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது ஏனென்றால் இந்த விபத்தில் மூல காரணத்தை இன்னும் ஆராயவில்லை இது வடிவமைப்பு அணுகுமுறைகளில் மேலோட்டமான மாற்றங்கள் மட்டுமே கொடுக்கும் டிஸ்கஷன் ஆன் லிபர்டி ஷிப் பெயில்யூர் லிபர்டி கப்பலை தொழிலாளர்கள் தங்கள் விரல்களை எரிக்கும் அளவிற்கு வேகமாக உருவாக்கினர் உலகப் போர் 2 நடக்கும் பொழுது 5000 லிபர்டி கப்பல்கள் மற்றும் T 2 டேங்கர் ஆகியவை உற்பத்தி செய்யப்பட்டன இது மிக முக்கியமானது இது கப்பல் கட்டும் வரலாற்றில் தோன்றுகிறது அதிக எண்ணிக்கையிலான கப்பல்களை உருவாக்குவதற்கு ஒரே மாதிரியான வடிவமைப்பு முறைகள் பின்பற்றப்படவில்லை வெற்றிகரமாக கப்பல் உருவாக்கப்பட்டு இருந்தால் ஒருவரும் கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் இது ஒரு அதிசயிக்கத்தக்க விபத்து ஆகும் இந்த விபத்து ஏன் ஏற்பட்டது என்று எந்த ஒரு பொறியியல் சமூகமும் அதற்கான காரணத்தை கண்டு பிடிக்க வில்லை என்பது வெட்கப்படக்கூடியது 5000 கப்பல்களில் ஆயிரம் கப்பல்கள் விபத்தை சந்தித்தன சில கப்பல்கள் இரண்டாக உடைந்து விட்டன இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இது டக்டைல் உலோகத்தால் செய்யப்பட்டது திடீரென்று இரண்டாக உடைந்தால் அது எவ்வளவு அபாயகரமாக இருந்திருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள் 1942 மற்றும் 46 க்கு இடைப்பட்ட காலத்தில் ஆயிரம் கப்பல்கள் விபத்தை சந்தித்தன மேலும் குறைந்த வெப்பநிலை மட்டுமே காரணம் என்று அந்த நேரத்தில் அவர்களால் அடையாளம் காண முடிந்தது 1942 முதல் 46 வரை உள்ள காலகட்டத்தில் அவர்கள் வடிவமைப்பு வழிமுறைகளை சிறிது மாற்றினர் அதனால் 200 கப்பல்கள் மிகவும் மோசமான விபத்தை சந்தித்தன இங்கு என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நார்த் அட்லாண்டிக் பகுதியில் குறைந்த வெப்பநிலை காரணமாக வெல்டிங் அமைப்புகள் தோல்வியுற்றன ஆனால் சவுத் பசிபிக் பகுதியில் அதிக வெப்ப நிலையில் நீர் இருப்பதால் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படவில்லை குறைந்த வெப்பநிலை காரணமாக இது நிகழ்ந்தது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் குறைந்த வெப்பநிலை என்பது ஒரு காரணம் மற்றொன்று அந்த கப்பல் வெல்டிங் மூலம் உருவாக்கப்பட்டது ஏனென்றால் அதற்கு முன்னர் கப்பல்கள் ரிவேட்டேட் இணைப்பு மூலம் உருவாக்கப்பட்டன வெல்டிங் மூலம் உருவாக்கப்படும் போது அந்த கப்பலின் எடை குறைவதை அவர்கள் உற்று நோக்கினார் மற்றும் இந்த முறையில் வேகமாக கப்பல் உருவாக்கப்படுகிறது நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு வாரத்திற்குள் ஒரு கப்பலை உருவாக்கினார்கள் உலகப் போர் காரணமாக குறைந்த நேரத்தில் அதிக அளவில் கடற்படையை மேம்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் குறிக்கோள் ஆகும் பல காரணங்களின் விளைவாக பல விபத்துக்கள் நிகழ்ந்தது அதை உற்று நோக்க வேண்டும் நார்த் அட்லாண்டிக்கில் எத்தனை கப்பல்கள் மறைந்துவிட்டன என்பது யாருக்கும் சரியாகத் தெரியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்டீல் உலோகத்தின் பிரிட்டில் பிராக்ச்சருக்கு குறைந்த வெப்பநிலையானது ஒரு காரணம் என்று பொறியியல் சமூகம் அறிந்திருக்கவில்லை கடற்படை ஒரு குழுவை உருவாக்கி விவரங்களை ஆராய்ந்து இதுபோன்ற தோல்விகளுக்கு உண்மையில் என்ன காரணம் என்பதைக் கண்டறிந்து பரிந்துரைகளுடன் வெளியே வர வேண்டும் என்று நிர்பந்தித்தது அந்த அறிக்கையை நான் எளிதாக அணுக முடியும் அதனால் லிபர்ட்டி கப்பல் திட்டத்தின் முன்னுரையை படிக்கிறேன் போரின் ஆரம்பத்தில் வெல்ட் செய்யப்பட்ட வணிகக் கப்பல்கள் பிராக்சர் போன்ற சிக்கல்களை எதிர் கொண்டன ஆனால் அவற்றை விளக்க முடியவில்லை என்று அந்த முன்னுரை தொடங்குகிறது பிராக்சர் திடீரென வெடித்து தானாகவே வெளிப்பட்டது அதன் மூலம் அதனை பிரட்டில் தன்மை தெரியவந்தது அது பொதுவாக பயன்படுத்தப்படும் டக்டைல் உலோகத்தின் பண்புகளுடன் தொடர்புடையது அல்ல எனவே அவர்கள் ஒரு குழுவை அமைத்தனர் மேலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று குழுவுக்கு ஒரு கட்டளை வழங்கப்பட்டது இதுவும் முக்கியமானது ஆய்வாளர்கள் அதை எவ்வாறு உற்று நோக்கினார்கள் என்பது மிகவும் சுவாரசியமானது விபத்து நிகழ்ந்தது இரண்டு விதமாகக் கூறலாம் ஒன்று விஞ்ஞானிகள் பயனற்றவர்கள் என்று நீங்கள் கண்டிக்கிறீர்கள் நாம் அவர்களுக்கு என்ன நிதி கொடுத்தாலும் அவர்களை கண்டித்தே நம் வாழ்க்கை செல்லும் இது மாதிரியான அணுகுமுறை இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது GLSV தோல்வியின் போது மக்கள் சிரித்தார்கள் ஆனால் அதைப்பற்றிய காரணத்தை யாரும் சிந்திக்கவில்லை நவீன தொழில்நுட்பத்துடன் கையாளும் போது உண்மையான சிக்கல்கள் உள்ளன எனவே மக்கள் அனுதாபத்துடன் இருக்க வேண்டும் தரவை பகுப்பாய்வு செய்வதற்கான சரியான வழியை வழங்க வேண்டும் மற்றும் சிக்கலில் இருந்து வெளியே வர வேண்டும் 5000 கப்பல்களில் 1000 கப்பல்கள் உடைந்து விட்டதை கற்பனை செய்து பாருங்கள் சில கப்பல்கள் மிகவும் மோசமான முறையில் இரண்டாக உடைந்து விட்டன இது அந்தக் கப்பலை வடிவமைத்த பொறியியல் சமூகத்தின் மீது ஏற்பட்ட கறை ஆகும் ஆனால் இந்த முறிவுகளை அவர்கள் முறையாக பகுப்பாய்வு செய்தார்கள் அதை நாம் பாராட்ட வேண்டும் அந்த வரைபடங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போம் மேலும் பயனுள்ள தரவுகளும் சேகரிக்கப்பட்டது உண்மையில் இது கடற்படை ஆராய்ச்சி வாரியம் ஆகும் இது ஆரம்பத்தில் பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆராய்ச்சிக்கு நிதியளித்தது இதுபோன்ற விபத்துக்கள் மூலமே பிராக்சர் மெக்கானிக்ஸ் வளர்ந்தது மேலும் விசாரணைக்காக அந்த வாரியத்திற்கு இதுபோன்ற கட்டளை வழங்கப்பட்டது அதையும் நான் படித்துக் காட்டுகிறேன் செயலாளர் வாரியத்தின் உத்தரவு பின்வருமாறு படிக்கவும் இந்த விஷயத்தில் முழுமையான விசாரணையை மேற்கொள்ளுங்கள் அது விசாரணையின் முடிவில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் உண்மைகள் நிலை நிறுத்தப்படும் இது ஒரு சிறந்த அறிவியல் அணுகுமுறை என்று நான் கூறுவேன் ஒரு விபத்து தோல்வி முறிவு ஏற்படும்போது அதை ஆராய்ந்து அதன் காரணங்களை கண்டுபிடிக்கும் பொழுது அதை நாம் மீண்டும் செய்ய மாட்டோம் இது தோல்விகளை கேலி செய்வதை விட மேலானது ஏனெனில் தோல்வி எப்போதும் புதிய யோசனைகளை கண்டுபிடிப்பதற்கு வழிவகை செய்யும் தோல்வி ஏற்படாமல் எதுவும் நிகழாது நீங்கள் தொங்கு பாலத்தின் வடிவமைப்பை கண்டிருப்பீர்கள் சில மாத செயல்பாட்டிற்கு பிறகு மோசமான முறையில் அதிர்வுற்று அந்தப் பாலம் நொறுங்கி விழுகிறது அதன் பிறகே ஒத்திசைவு என்பது மிக முக்கியமானது என்று புரிந்து கொண்டனர் எனவே ஒரு தோல்வியை எதிர்கொள்ளும்போது அதை முறையாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இது மிகவும் சிறப்பாக அறிவியல் முறையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டது ஒரு அமைப்பில் குறைபாடுகள் இருப்பதை நிறுவினால் அவற்றின் வடிவமைப்புகளில் அல்லது அத்தகைய வணிகக் கப்பல்களை நிர்மாணிப்பதில் பின்பற்றப்படும் முறைகள் அவை வாரியத்தின் கருத்தில் அங்குள்ள கடல் தகுதியை மோசமாக பாதிக்கும் என்று மேற்கோளிட்டு காட்டப்பட்டது இதுபோன்ற குறைபாடுகளை சரிசெய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வாரியம் தனது பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்கும் எனவே இது மிகவும் தெளிவாக உள்ளது வடிவமைப்பு என்பது ஒரு அம்சம் கட்டுமானம் மற்றொரு அம்சம் மற்றும் கட்டுமான நடைமுறைகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன என்பதை ஆய்வாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் நீங்கள் வெல்டிங் செய்யும்போது அது மிகவும் சாமர்த்தியமான உற்பத்தி செயல்முறை என்று உங்களுக்குத் தெரியும் அந்த நாட்களில் பொறியாளர்கள் வெல்டிங் குறைபாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அந்த வாரியம் சிறப்பாக அறிவியல் அணுகுமுறை மூலம் கவனமுடன் தரவுகளை சேகரித்து அதை அழகாக வடிவமைத்தது ஸ்வான் ஐலேண்ட் குளிர்ந்த நீரில் T 2 டேங்கர் ஸ்கெனக்டடி இரண்டு துண்டுகளாக உடைந்ததிலிருந்து பகுப்பாய்வு தொடங்கியுள்ளது இந்தக் கப்பல் இரண்டாக உடைந்து விட்டது பிராக்ச்சரை இந்த படத்தில் நீங்கள் காணலாம் இது லிபர்டி கப்பல் திட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அப்போது அதனுடைய வெப்பநிலை 4 5 டிகிரி சென்டிகிரேட் ஆகும் அதன்பிறகே இந்த பிரச்சனை தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது கப்பல் தளத்தில் ஏற்பட்ட முறிவை இந்த படம் காட்டுகிறது மொத்த கப்பல் தளமும் முறிந்துவிட்டது இது ஒரு தீவிரமான விஷயமாகும் இந்தப் பேரழிவு எதை உணர்த்துகிறது என்றால் ஒருகுறிப்பிட்ட நிலையில் டக்டைல் மைல்டு ஸ்டீல் உலோகம் பிரிட்டில் ஆக மாறுகிறது உலோகவியலாளர்கள் இதை டக்டைல் லிருந்து பிரிட்டில் டிரான்சிஷன் என்று கூறுகிறார்கள் அதைப் பற்றி பார்க்கலாம் ஒரு உலோகம் எப்போதுமே டக்டைல் ஆக செயல்படாது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் அது டக்டைல் போலவும் குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழே அது பிரிட்டில் போலவும் செயல்படும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் டக்டைல் டூ பிரிட்டில் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அண்ட் இட்ஸ் ரெலெவன்ஸ் Refer Slide Time 3807 டக்டைல் டூ பிரிட்டில் டிரான்சிஷனில் இதைப் பார்க்கப் போகிறோம் இந்த பாடத்தில் நாம் பார்த்த பிரிட்டிக் ஸ்டீல் உலோகத்தில் பிராக்சர் டப்னஸ் என்பது சிறிய வெப்பநிலை மாற்றத்தை பொருத்தது குறைந்த வெப்பநிலையில் அது பிரட்டில் போலவும் கிளிவேஜ் முறையில் தோல்வி முறிவு அடைகிறது அதிக வெப்பநிலையில் டக்டைல் போல செயல்படுகிறது மற்றும் சிறிய துளைகள் ஒருங்கிணைப்பு அல்லது பிளாஸ்டிக் கொலாப்ஸ் காரணமாக முறிவடைகிறது இந்த படத்தை நீங்கள் இவ்வாறு வரைந்து கொள்ளுங்கள் வெப்பநிலை மற்றும் பிராக்சர் டப்னஸ் க்கு இடையே இது போன்ற வரைபடத்தை நாம் வரையலாம் மேற்கண்ட படத்தில் NDT என்று குறிப்பிடப்பட்டுள்ள வெப்பநிலைக்கு கீழே உலோகமானது 100 சதவீதம் டக்டைல் ஆக செயல்படுகிறது டக்டிலிடி டிரான்சிஷன் வெப்பநிலையில் உலோகம் விரிவடைவது இல்லை எனவே இங்கு டக்டைல் மற்றும் பிரட்டில் க்கு இடையே டிரான்சிஷன் பகுதி உள்ளது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அணு உலைகளில் சீரழிவு மெக்கானிசம் உள்ளன அணு உலைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை ஆய்வாளர்கள் புரிந்து கொண்டனர் அதாவது ஒரு அமைப்பானது கதிர்வீச்சில் செயல்படும் பொழுது டக்டிலிடி வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் இதை ரேடியேஷன் ஷிப்ட் என்று அழைத்தனர் எனவே இந்த மொத்த வரைபடமும் வலது பக்கம் நகர்கிறது இங்கே டக்டிலிடி டிரான்சிஷன் வெப்பநிலை உயர்வதை நீங்கள் காணலாம் அதாவது கதிர்வீச்சின் காரணமாக காலப்போக்கில் அணு உலைகளில் சிதைவு ஏற்படுகிறது இந்த அம்சத்தை வடிவமைக்கும் பொழுதே கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது லிபர்டி கப்பல் விபத்தானது சில முக்கியமான விஷயங்களை காட்டியுள்ளது அதாவது டக்டைல் டூ பிரிட்டில் மாற்றம் பற்றிய கருத்துருக்கள் டிரான்சிஷன் வெப்பநிலை சம்பந்தமான கருத்துருக்கள் மற்றும் கதிர்வீச்சின் காரணமாக ஏற்படும் சிதைவு போன்றவையாகும் அணு உலையில் ஒரு பரிசோதனை மாதிரியை வைத்துவிட்டு அவ்வபோது அதனுடைய டக்டிலிடியை பரிசோதனை செய்வார்கள் இங்கே கதிர்வீச்சு வெளிப்படுவதால் ரோபோட் பயன்படுத்தப்படுகிறது அணுசக்தி நிறுவல் தொடர்பான விஷயங்களை கையாள ரோபோட்டை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் மனித தலையீடு இல்லாமல் ரோபட் உதவியுடன் அந்த பரிசோதனை மாதிரி அவ்வப்போது வெளியே எடுக்கப்பட்டு முழு பரிசோதனை நிகழ்த்தப்பட்டு மீண்டும் உள்ளே வைக்கப்படுகிறது இது ரோபோட்டின் கை மற்றும் மற்ற கருவிகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது இவ்வாறாகவே அணுசக்தி நிலையத்தை கண்காணிக்க வேண்டும் லிபர்டி கப்பல் விபத்தில் டக்டைல் உலோகம் பிரிட்டிலாக மாறியது பற்றிய பயனுள்ள தகவல்களை அதிலிருந்து நாம் கற்றோம் இது அனைத்தும் இந்த கப்பலின் தோல்வியிலிருந்து தொடங்கியது இது கப்பல் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த விபத்து பெருங்கடலில் நிகழவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் பெரிய கடல் என்பதை அதிக அலை காரணமாக உண்டாகும் மிக அதிகமான லோடுகள் அல்லது கப்பல் மீது சில குண்டுகள் போடப்பட்டது போன்றும் விளக்கங்களை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு கப்பல் உடைந்து விடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை அதன் சுற்றுச்சூழல் மற்றும் வடிவமைப்பில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று இது எச்சரிக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் முதல்பாதியில் ஹை கிரேட் ஸ்டீல் உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட கப்பலில் டக்டைல் டு பிரிட்டில் டிரான்சிஷன் 10 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையில் நிகழ்ந்தது அது மிக அதிகம் ஏனெனில் செயல்பாட்டு வெப்பநிலை இதைவிட மிகக் குறைவாக உள்ளது என்று உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு இந்த வகையான வெளிப்பாடு நிகழ்ந்ததில்லை ரிவீடெட் இணைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட கப்பலில் விரிசல் ஏற்பட்டால் அதை மற்றொரு ரிவீடெட் துளை மூலம் விரிசல் பரவுவதை தடுக்கலாம் ஆனால் வெல்டிங் மூலம் உருவாக்கப்பட்ட கப்பலில் விரிசல் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு வழி இல்லை அதனால் கப்பல் முழுவதும் விரிசல் ஏற்பட்டு இறுதியில் விபத்து நடந்தது இதில் அவர்களுக்கு எந்த எச்சரிக்கையும் விடப்படவில்லை இதற்கு காரணம் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றம் ஆகும் இந்த விபத்துக்ககளுடன் தொடர்புடைய தரவுகளும் உள்ளன நான் முன்பே குறிப்பிட்டது போல NDT வெப்பநிலையில் கப்பலானது கண்ணாடி போல உடைந்துவிடும் அதாவது எந்த ஒரு எச்சரிக்கையும் அளிக்காமல் கப்பலானது திடீரென்று இரண்டாக உடைந்து விட்டது இது மிகவும் ஆபத்தானது கப்பலில் இருந்து தப்பிப்பதற்கு கூட நேரம் இருக்காது இது மாதிரியான விபத்துக்கள் நடந்து உள்ளன மற்றும் அவை பதிவு செய்யப்பட்டு பகுப்பாய்வின் மூலம் காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது போன்ற நிறைய வரைபடங்கள் உள்ளன அதில் இருந்து கப்பல் வடிவமைக்கப்பட்டு ஐந்து வருடத்திற்குள் நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன என்று தெரிகிறது இந்த அசாதாரண நிலை 42 முதல் 52 காலகட்டத்தில் நிகழ்ந்தது கடலின் தன்மைகள் பற்றி மற்றொரு வரைபடத்தில் விளக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள் பெரிய கடலில் இதுவரை 154 விபத்துக்களும் மிதமான கடல் சீற்றத்தில் 20 அமைதியான கடல் சீற்றத்தில் 23 விபத்துக்களும் நிகழ்ந்துள்ளன இதுவே விஞ்ஞானிகளை மேலும் உன்னிப்பாக விபத்துக்குண்டான காரணங்கள்எந்த மாதிரியான சூழ்நிலையில் விபத்து நிகழ்ந்தது என்று கவனம் செலுத்த தூண்டியது அவ்வாறு பார்க்கையில் கடலின் வெப்பநிலை 8 டிகிரி சென்டிகிரேடை விட குறைவாக இருந்தது கிடைத்த தரவுகளின் படி அமைதியான கடல் சீற்றத்தில் விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் இறுதியாக கப்பலின் வடிவமைப்பு மிகவும் மோசமானது என்று நீங்கள் உணர வேண்டியதில்லை இப்பொழுதும் லிபர்டி கப்பல் இருக்கின்றது தயாரிக்கப்பட்ட மொத்த கப்பல்களில் இரண்டு மட்டுமே இப்பொழுது உள்ளது அதில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் சவாரி செய்யலாம் இந்த மோசமான விபத்தை அவர்கள் நினைவில் வைத்துள்ளனர் 1941 முதல் 1945ம் ஆண்டு வரை 2751 கப்பல்கள் தயாரிக்கப்பட்டன அதில் இரண்டு மட்டுமே எஞ்சி உள்ளது போர் வீரர்களின் நினைவாக அந்த கப்பல்களுக்கு S S ஜான் W பிரவுன் மற்றும் ஜெரிமையா என்று அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இப்பொழுதும் இந்தக் கப்பல்களில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நவீன கால உலகில் 20ம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து கப்பல் ஸ்டீல் 10 டிகிரி சென்டிகிரேட் NDT போன்றவற்றை கொண்டுள்ளது இது இப்பொழுது மைனஸ் 4 5 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைக்கப்பட்டுள்ளது விபத்து ஏற்படும்பொழுது அதன் உலோகத்தை மேம்படுத்துவது ஒரு அம்சமாகும் அவர்கள் உலோகத்தின் பண்புகளை ஆராய்ந்து அதை நில் டக்டிலிடி டிரான்சிஷன் வெப்ப நிலைக்கு குறைத்தார்கள் புதிய ஸ்டீல் உலோகம் எவ்வாறு செயல்படுகிறது மற்றொரு மேம்பாடு என்னவென்றால் விரிசல் வளர்ச்சியை தடுக்கும் அமைப்பை வடிவமைக்கும் போதே கருத்தில் கொள்ள வேண்டும் அவை என்ன செய்யும் விரிசல் பரவுவதை தடுக்கும் இவ்வாறாகவே பிராக்ச்சரை கையாள வேண்டும் வடிவமைப்பை மேம்படுத்துவதற்கு சில வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவேளை விரிசல் இருந்தால் அதை மேலும் பரவ அனுமதிக்கக் கூடாது இந்த வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம் ஆரம்பத்தில் பெட்டிக் பரிசோதனையில் தொடங்கினோம் அதில் எத்தனை சைக்கிள்களுக்கு பிறகு பரிசோதனை மாதிரி தோல்வி அடைகிறது என்பதில் கவனம் செலுத்தினோம் இந்த பரிசோதனை செய்யும் பொழுது விரிசல் எவ்வாறு பரவுகிறது என்பதைப்பற்றி கணக்கில் கொள்ளவில்லை அதன்பிறகு மோசமான விபத்துக்கள் பற்றி பார்த்தோம் நான்கு விபத்துகளில் இரண்டு மட்டும் பார்த்தோம் ஒன்று போஸ்டன் மொலாசஸ் விபத்து மற்றொன்று லிபர்டி கப்பல் விபத்து விபத்துகளின் காரணமாக ஆய்வாளர்கள் திசை திருப்ப படவில்லை என்பதை நான் கூறி இருந்தேன் இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு முறையான தரவுகளுடன் சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து எதிர்கால வடிவமைப்பை மேம்படுத்தினர்